கடந்த விரிவுரையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கன்செர்வேட்டிசம் குறித்த விவாதத்தை நாம் தொடங்கி இருந்தோம் கன்செர்வேட்டிசம் என்றால் என்ன என்பதை யாராவது மிக சுருக்கமாக சொல்ல முடியுமா கன்செர்வேட்டிசம் மூலம் நாம் சொல்வது என்னவென்றால் எந்தவொரு நிச்சய இழப்பையும் நாம் கண்டிப்பாக கணக்கில் கொள்ள வேண்டும் ஒரு இழப்புக்கான வாய்ப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு சாத்தியமான இழப்பு இருந்தால் என்று கூறுகிறோம் ஆனால் அது உறுதியாக தெரியவில்லை என்றால் நாம் அதை கணக்கில் கொள்ள மாட்டோம் எனவே கணக்காளர்கள் ப்ரூடென்ட் பாதை அல்லது கன்செர்வேட்டிவ் பாதையை பின்பற்றுகிறார்கள் மற்றும் பொதுவாக இரண்டு மதிப்புகள் கிடைக்கும்போது குறைந்த மதிப்பை ஒதுக்குகிறார்கள் இதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் ஒன்று கன்செர்வேடிசத்தின் கருத்தைப் பயன்படுத்துவதால் இறுதி பங்கு விலை அல்லது சந்தை மதிப்பில் எது குறைவாக இருந்தாலும் மதிப்பிடப்பட வேண்டும் இரண்டாவதாக தேய்மானம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட வேண்டும் இப்போது உங்களில் பெரும்பாலோர் உங்கள் வருடாந்திர அறிக்கையைப் படித்திருப்பீர்கள் நிதி அறிக்கைகளைப் பாருங்கள் நிதி அறிக்கைக்குப் பிறகு குறிப்பு எண் 1 இல் நிறுவனம் முக்கியமான கணக்கியல் கொள்கைகளை வழங்கியிருக்கும் தயவுசெய்து அந்த கணக்கியல் கொள்கைகள் வழியாக செல்லுங்கள் அந்த கணக்கியல் கொள்கைகள் பல கன்செர்வேடிசத்தின் கருத்தை அடிப்படையாகக் கொண்டவை அவற்றை அடையாளம் காண முயற்சிக்கவும் பங்கு மதிப்பீடு மற்றும் தேய்மானம் குறித்த இரண்டு எடுத்துக்காட்டுகளை நாங்கள் இப்போது கொடுத்துள்ளோம் ஆனால் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் கவனமாகப் படித்தால் புரியும் எனவே இன்றைய விரிவுரைக்கு முன்னேறுவோம் கடந்த விரிவுரையில் தேய்மானம் குறித்த விவாதத்தைத் தொடங்கினோம் முதலில் நீங்கள் தேய்மானத்தை எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் தேய்மானம் என்பது பெயர் குறிப்பிடுவது போல மதிப்பில் இழப்பு என்பதைக் காண்க ஆனால் இது நிலையான சொத்துக்களின் மதிப்பில் தொடர்ச்சியான மற்றும் படிப்படியான இழப்பாகும் சரக்கு அல்லது முதலீடு போன்ற பிற சொத்துக்களின் விஷயத்தில் மதிப்புகள் மேலும் கீழும் போகலாம் ஆனால் வாங்கிய தேதியிலிருந்து நிலையான சொத்துக்கு அது அகற்றப்பட்ட தேதி வரை சொத்தின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைகிறது அந்த வீழ்ச்சிதான் தேய்மானம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நான்கு காரணங்களால் முக்கியமாக சொத்தின் மதிப்பில் படிப்படியாக வீழ்ச்சியாகும் அந்த நான்கு காரணங்களும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா உங்களில் பெரும்பாலோர் நினைவில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே நேரமின்மை உடைகள் அணிதல் மற்றும் கிழிதல் வழக்கற்றுப்போவது மற்றும் எக்ஸாஷன் குறிப்பாக முதல் மூன்று சொத்துக்களின் வகைகளுக்கு மிக முக்கியமானதாகும் நான்காவது எந்த சொத்துக்களுக்கு முக்கியம் நான்காவது என்னுடையது போன்ற சொத்துகளுக்கு மட்டுமே இப்போது தேய்மானத்தின் முறைகள் குறித்த விவாதத்திற்கு சென்றோம் இப்போது எந்த தேய்மானத்தையும் கணக்கிட நமக்கு மூன்று முக்கியமான மதிப்பீடுகள் தேவை முதலாவது சொத்தின் செலவு பின்னர் பயனுள்ள ஆயுளின் மதிப்பீடு மற்றும் ஸ்கிராப் மதிப்பின் மதிப்பீடு இந்த மூன்றின் அடிப்படையில் ஒவ்வொரு உறுதியான மற்றும் தெளிவற்ற சொத்துக்களுக்கான வருடாந்திர தேய்மானத்தைக் கணக்கிட முயற்சிக்கிறோம் இப்போது அவற்றைக் கணக்கிட நான்கு முறைகள் உள்ளன பல முறைகள் இருப்பினும் நான்கு முறைகள் இதில் விவாதிக்கப் போகிறோம் முதல் இரண்டு மிக முக்கியமானவை நேர் கோடு மற்றும் இருப்பு குறைத்தல் கடைசியாக நாம் நேர் கோட்டை பற்றி விவாதித்தோம் நேர் கோடு முறை என்றால் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா நான் உங்களுக்கு மிக எளிய உதாரணம் தருகிறேன் 1 லட்சத்திற்கு இயந்திரங்களை ஒரு சொத்தாக வாங்கியுள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இது பயனுள்ள ஆயுட்காலம் 4 ஆண்டுகள் ஸ்கிராப் மதிப்பு 10000 என்று சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானம் என்னவாக இருக்கும் 1 லட்சம் கழித்தல் 10000 அதாவது 90000 4 ஆண்டு காலத்திற்கு பிரித்து விநியோகிக்கப்பட உள்ளது எனவே 90 ஐ 4 ஆல் வகுப்போம் ஆகவே 90000 இல் 4 என்பது ஆண்டுக்கு ஒரு தேய்மானம் ஆகும் எனவே இது 22500 ஆக இருக்கும் இது நேர் கோடு முறை என அழைக்கப்படுகிறது சூத்திரத்தை நீங்கள் சரியாகக் புரிந்துகொள்ளலாம் பயனுள்ள ஆயுட்காலத்தை சொத்தின் மதிப்பு மீது ஸ்கிராப் மதிப்பு கழித்தல் இக்கணக்காகும் இப்போது இதன் காரணமாக என்ன நடக்கும் தேய்மானம் பயனுள்ள ஆயுட்காலம் முழுவதும் மாறாமல் இருக்கும் இரண்டாவது முறை 'இருப்பு குறைப்பு' முறை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இருப்பு குறைப்பு முறையில் என்ன நடக்கிறது வருடாந்திர தேய்மானத்திற்கு பதிலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை நாம் தேய்மான விகிதத்தில் கணக்கிடுகிறோம் எனவே அதே இயந்திரத்தை வைத்துக்கொள்வோம் ஆரம்பத்தில் 1 லட்சம் மதிப்பு உள்ளது என்று சொல்லலாம் மேலும் தேய்மானத்தின் வீதம் 25 சதவீதமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது பின்னர் 1 ஆம் ஆண்டில் இது 25 லட்சமாக இருக்கும் 2 ஆம் ஆண்டில் 1 லட்சத்தில் 25000 ஐப் பயன்படுத்த மாட்டோம் முதல் ஆண்டின் தேய்மானம் 1 லட்சம் கழித்தல் 25000 ஆக எடுப்போம் எனவே 75000 என்பது எழுதப்பட்ட மதிப்பு என அழைக்கப்படுகிறது கையகப்படுத்தல் செலவு கழித்தல் தேய்மானத்தைக் காண்க இப்போது 75000 இல் 25 சதவிகிதம் வரை இரண்டாவது ஆண்டு தேய்மானம் மூன்றாம் ஆண்டில் இது 75 மைனஸ் இரண்டாவது ஆண்டு தேய்மானம் ஆகும் அதாவது 22500 ஆகும் எனவே மேலும் குறைக்கப்பட்ட மதிப்பைப் பெறுவோம் அதன் அடிப்படையில் 25 சதவிகிதம் வரையில் அதே விகிதத்தை வசூலிப்போம் எனவே தேய்மானத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே செல்லும் அதனால்தான் இருப்பு குறைப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது கடைசியாக இரண்டு முறைகளையும் ஒப்பிட்டு எங்கள் விரிவுரையை முடித்தோம் நேர் கோடு மற்றும் குறைத்தல் இப்போது இரண்டு முறைகளுக்கு இடையில் எந்த முறை சிறந்தது எளிமையை விரும்புவோர் நேர் கோடு எளிமையானது என்று கூறுவோம் என்று நினைக்கிறேன் நேர் கோட்டின் சில நன்மைகள் உள்ளன ஆனால் இருப்பு குறைப்பு முறையில் நிறைய நன்மைகள் உள்ளன இப்போது இருப்பு குறைக்கும் முறையில் என்ன நடக்கிறது என்றால் தேய்மானத்தின் மதிப்பு அதன் பயனுள்ள ஆயுட்காலத்தின் ஒரு காலகட்டத்தில் விழுகிறது முந்தைய ஆண்டில் தேய்மானம் அதிகமாக உள்ளது பிந்தைய ஆண்டில் தேய்மானம் குறைவாக உள்ளது இப்போது இது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் பழுதுபார்க்கும் செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் காலப்போக்கில் இயந்திரம் பழையதாகி வருகிறது எனவே ஆரம்ப ஆண்டுகளில் அதிக தேய்மானத்தையும் பிற்காலங்களில் குறைந்த தேய்மானத்தையும் வசூலிப்பது நல்லது ஏனெனில் ஆரம்ப ஆண்டு பழுது குறைவாக இருக்கும் ஆனால் தேய்மானம் அதிகமாக இருக்கும் பிற்காலத்தில் தேய்மானத்தை குறைவாக தவிர்ப்போம் எனவே பழுதுபார்ப்புக்கு அதிகமான பழுது பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த அணுகுமுறையில் மற்றொரு நன்மை இருப்பை குறைப்பதாகும் ஏனெனில் ஆரம்ப ஆண்டில் இருப்புநிலைக் குறிப்பில் சிறப்பாகப் பிரதிபலிக்கும் மதிப்பில் குறிப்பிடத்தக்க இழப்பு உள்ளது இருப்பு குறைப்பு முறையில் முந்தைய ஆண்டுகளில் அதிக தேய்மானத்தை நாம் வசூலித்தால் இது நிகழ்கிறது அதனால்தான் வருமான வரிச் சட்டம் நிறுவனங்களில் இருப்பு குறைக்கும் ஒரு முறையை மட்டுமே அனுமதிக்கிறது இரண்டு முறைகளும் அனுமதிக்கப்படுகின்றன நேர் கோடு மற்றும் இருப்பு குறைத்தல் நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் நிறுவனத்தின் இருப்புநிலை பற்றி படிக்கிறீர்கள் என்றால் அவற்றின் தேய்மான அட்டவணையைப் படிக்கவும் தேய்மான அட்டவணையில் முறை மற்றும் அவை தேய்மானத்தை வசூலிக்கும் வீதத்தையும் குறிப்பிட்டுள்ளோம் நீங்கள் அதைப் புரிந்துகொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நாம் மேற்கொண்டு பார்ப்போம் எனவே இது ஒரு சூத்திரம் நீங்கள் அதை மீண்டும் பார்க்கலாம் கடைசியாக இந்த கணக்கீடுகளை நாங்கள் செய்திருந்தோம் இப்போது இயந்திர மணிநேர முறை எனப்படும் மூன்றாவது முறைக்கு செல்வோம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் சில இயந்திரங்களின் ஆயுட்காலம் நீங்கள் இயந்திரத்தை எத்தனை மணி நேரம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எனவே தேய்மானம் அதன் வேலை நேரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இது சாத்தியமான ஆயுட்காலத்திற்கு ஏற்ப கணக்கிடப்படுகிறது எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு இயந்திரத்தின் விலை 5 லட்சம் மற்றும் மதிப்பிடப்பட்ட வேலை நேரம் 40000 மேலும் ஸ்கிராப் மதிப்பு 10000 இப்போது பயனுள்ள வேலை நேரங்களின் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது 1 2 ஆண்டில் சொல்வோம் அது 5000 3 5 அது 7000 மற்றும் 6 7 இது 3000 இப்போது தேய்மானத்தை எவ்வாறு கணக்கிடுவது இப்போது என்ன செய்வோம் என்றால் மதிப்பிடப்பட்ட வேலை நேரம் 40000 என்பதையும் நாம் அறிவோம் ஸ்கிராப் மதிப்பு 10000 எனவே நேர் கோடு தேய்மானத்தை வசூலிப்பதற்கு பதிலாக ஒரே மாதிரியாக இருக்கும் அல்லது தேய்மானத்தை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வசூலிப்பதற்கு பதிலாக ஒரு மணி நேர அடிப்படையில் அதைக் கணக்கிடுவோம் பின்னர் அந்த குறிப்பிட்ட ஆண்டின் மணிநேரங்களின் அடிப்படையில் தேய்மானத்தைக் கணக்கிடுவோம் எடுத்துக்காட்டாக முதலாவதாக மொத்த தேய்மானத்தின் மொத்த வேலை நேரம் 40000 என்பதை அறிவோம் இப்போது இயந்திரத்தின் விலை 5 லட்சம் கழித்தல் 10000 அதாவது அடிப்படையில் அதன் பயனுள்ள ஆயுட்காலத்தை 490000 ஆக மதிப்பிட வேண்டும் 1 மற்றும் 2 ஆம் ஆண்டுகளில் இது இன்னும் புதிய இயந்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே பயனுள்ள நேரம் 5000 மட்டுமே எனவே 40000 இல் 5000 பெருக்கல் 490000 எனவே செலவு 1 மற்றும் 2 ஆம் ஆண்டுகளில் தேய்மானம் 61250 ஆகும் நீங்கள் பெறுகிறீர்களா இப்போது 3 ஆம் ஆண்டில் 3 முதல் 5 வரை இப்போது தேய்மானம் செய்யப்பட வேண்டிய தொகை 5 லட்சம் கழித்தல் 10000 அதாவது 490000 ஆகும் 3 முதல் 5 ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட மணிநேரங்கள் 7000 ஆகும் எனவே 7000 மொத்த மணிநேரத்தால் 40000 என வகுக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் 3 முதல் 5 வரை தேய்மானமாக நாம் 85750 அபராதமாக பெறுகிறோம் 6 முதல் 8 ஆம் ஆண்டு வரை இப்போது இயந்திரம் பழையதாகிவிட்டது எனவே வருடத்திற்கு பயனுள்ள நேரம் 3000 மட்டுமே எனவே 3000 மீது 40000 பெருக்கல் 5 லட்சம் கழித்தல் 10000 வரை நிலையானது எனவே 6 முதல் 8 ஆம் ஆண்டில் ஆண்டு தேய்மானம் 36750 மட்டுமே நீங்கள் பெறுகிறீர்களா எனவே இங்கே ஒரு காலகட்டத்தில் அதைக் குறைப்பதற்குப் பதிலாக அதன் பயன்பாட்டை பொறுத்து மேற்கொள்கிறோம் எனவே ஒரு வருடத்தில் நீங்கள் எத்தனை மணிநேரம் பயன்படுத்துகிறீர்கள் அதன்படி தேய்மானம் வசூலிக்கப்படுகிறது நீங்கள் பெறுகிறீர்களா இது இயந்திர மணிநேர முறை என அழைக்கப்படுகிறது நான்காவது ஒரு முறை நாம் விவாதிக்கப் போவது உற்பத்தி அலகு முறை இப்போது உற்பத்தி அலகு முறையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வருடாந்திர உற்பத்தியைப் பார்க்கிறோம் அந்த ஆண்டின் உற்பத்தியின் அடிப்படையில் தேய்மானம் வசூலிக்கப்படும் இப்போது இது நாம் பயன்படுத்தும் சூத்திரம் எனவே நாம் என்ன செய்யப்போகிறோம் என்றால் மதிப்பிடப்பட்ட மொத்த உற்பத்தியால் மொத்த மதிப்பிழந்த தொகை பிரிக்கப்படும் மொத்த உற்பத்தியில் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான உற்பத்தி அலகுகள் எதுவாக இருந்தாலும் அந்தக் காலகட்டத்தில் அதிக பகுதி தேய்மானம் அடைந்ததாக கருதப்படும் இந்த உதாரணத்தை சரிபார்க்கலாம் எனவே செலவு 30000 மதிப்பிடப்பட்ட மொத்த உற்பத்தி 4000 இது அலகு அடிப்படையில் ஸ்கிராப் மதிப்பு 2000 ஆகும் எனவே அடிப்படையில் நீங்கள் 30 கழித்தல் 2 ஆகும் அதாவது 28000 என்பது ஒரு மதிப்பிழக்கபட்ட தொகையாகும் இது முக்கியமாக 4000 உற்பத்திக்கு ஆகும் இப்போது இந்த 4000 இந்த முறையில் மூன்று ஆண்டுகளில் பரவியுள்ளது ஆண்டு 1 இல் 2000 ஆண்டு 2 இல் 1500 மற்றும் ஆண்டு 3 இல் 500 என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நாம் என்ன செய்வோம் என்றால் தேய்மானம் 4000 யூனிட்டுகளுக்கானது இந்த அலகுகளின் மதிப்பீடுகளின்படி அதைப் பரப்புவோம் எனவே ஆண்டு 1 30 மைனஸ் 2 அதாவது 28000 என்பது அடிப்படையில் தேய்மான கணக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு 2000 ஐ 4000 ஆல் வகுக்கிறோம் அதாவது ஆண்டு 1 க்கு தேய்மானம் 14000 என மதிப்பிடப்பட்டுள்ளது 2 ஆம் ஆண்டில் சூத்திரம் அதேதான் 4000 மீது 1500 ஆகும் அதாவது 10000 ஐ அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடுகிறோம் நாங்கள் அதை 10500 ஆக கணக்கிடுகிறோம் இப்போது நீங்கள் அதை 3 ஆம் ஆண்டு செய்ய முடியுமா மீண்டும் ஒரு முறை பாருங்கள் எனவே 30 கழித்தல் 2 அதாவது அடிப்படையில் 4000 இல் 28000 மற்றும் 3 ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட அலகுகள் வெறும் 500 ஆகும் எனவே நீங்கள் இந்த கணக்கை வாய்வழியாகவும் செய்யலாம் 500 பெருக்கல் 28000 த்தை 4000 ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா இது கணக்கீடு எனவே நீங்கள் வருடத்திற்கு 3500 பெறுகிறீர்கள் நீங்கள் பெறுகிறீர்களா இன்னும் சில முறைகள் உள்ளன ஆனால் அவற்றில் நடைமுறை பயன்பாடு அதிகம் இல்லை நேர் கோடு மற்றும் இருப்பு குறைப்பு முறை முதல் இரண்டு முறைகள் மிக முக்கியமான முறைகள் மற்றும் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களும் இரண்டில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்துகின்றன குறிப்பாக 'இருப்பு குறைக்கும்' இரண்டாவது முறை மிக முக்கியமானது பெரும்பாலான நிறுவனங்கள் வருமான வரிச் சட்டத்தின் படி இருப்பு குறைப்பு முறையைப் பயன்படுத்துவது கட்டாயமாகும் மூன்றாவது மற்றும் நான்காவது முறை நிதிக் கணக்கியலில் சாதாரணமாகப் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் அவை நிர்வாக அல்லது செலவு கணக்கியலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நான் அதை சுட்டிக்காட்டினேன் எனவே இதன் மூலம் தேய்மானம் குறித்த விரிவுரை முடிந்தது உங்கள் சொந்த நிறுவனத்தின் படி தேய்மான அட்டவணையைப் பார்க்க நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் அது உங்களுக்கு இன்னும் சில உள்ளீடுகளைத் தரும் எனவே இப்போது தேய்மானம் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வருடாந்திர அறிக்கையில் அது எவ்வாறு தோன்றும் என்பதைப் பார்ப்போம் ஒவ்வொரு விரிவுரையிலும் நீங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்து கொண்டு அந்த நிறுவனத்தின் வருடாந்திர அறிக்கைக்குச் செல்லுங்கள் நாங்கள் விவரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளைப் பாருங்கள் இப்போது டாடா மோட்டார்ஸ் வருடாந்திர அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை இங்கே காண்பிக்கிறேன் அது எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை நீங்கள் உண்மையில் உணருவீர்கள் எனவே இப்போது நாம் இருப்புநிலைப் பிரிவில் இருக்கிறோம் இருப்புநிலைக்குள் நீங்கள் சொத்துக்களைப் பார்க்கலாம் அது தெரியும் என்று நம்புகிறேன் எழுத்துரு சிறியதாக இருந்தாலும் டாடா மோட்டார்களின் வருடாந்திர அறிக்கையில் இது உண்மையில் உள்ளது எனவே ஒரு சொத்தாக ஆலை மற்றும் உபகரணங்களை நீங்கள் காணலாம் இது தேய்மானத்தைப் பற்றி நாம் விவாதித்த ஒன்று எல்லாவற்றிற்கும் மேலாக சொத்துக்களின் பட்டியல் வழங்கப்படுகிறது பின்னர் ஒவ்வொரு சொத்தின் விளக்கமும் வழங்கப்படுகிறது எனவே சொத்துகளாக ஆலை மற்றும் உபகரணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன இப்போது இறுதியில் நீங்கள் பார்த்தால் ஒரு வகை உள்ளது இது சொத்தின் வகை மற்றும் மதிப்பிடப்பட்ட பயனுள்ள ஆயுட்காலத்தை காட்டுகிறது இது மிகவும் சுவாரஸ்யமானது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் தேய்மானத்தைக் கணக்கிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சொத்தின் பயனுள்ள ஆயுட்காலத்தை மதிப்பிட விரும்புகிறோம் அது தேய்மானத்தைக் கணக்கிடுவதற்கான அடிப்படையாக இருக்கும் எனவே இங்கே நீங்கள் கட்டிடம் பின்னர் சாலைகள் பாலங்கள் மற்றும் கல்வெட்டுகளை போன்ற சில வகைகளை காணலாம் அதற்காக ஆயுள் முறை தவறானது எனவே இது 4 முதல் 6 ஆண்டுகள் ஆகும் பின்னர் இயந்திர உபகரணங்கள் மற்றும் ஆலைக்கு இது 3 முதல் 30 ஆண்டுகள் ஆகும் கணினிகள் மற்றும் அது தொடர்பான சொத்துக்கள் 3 முதல் 6 ஆண்டுகள் வாகனங்கள் 3 முதல் 11 ஆண்டுகள் தளபாடங்கள் சாதனங்கள் 3 முதல் 21 ஆண்டுகள் வரை எனவே நியாயமான ஆனால் ஒரு குறிப்பிட்ட வகை சொத்துக்களுக்கு அவர்கள் மதிப்பிடப்பட்ட சில பயனுள்ள ஆயுட்காலத்தை வரையறுத்துள்ளனர் இப்போது அந்த வரம்பிற்குள் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு அவர்கள் பயனுள்ள ஆயுட்காலத்தை தீர்மானிப்பார்கள் இப்போது அடுத்து அவர்கள் தேய்மானம் போன்ற சில சொற்களுக்கு விளக்கங்களை வழங்கியுள்ளனர் பின்னர் பெட்டியில் உள்ள சொற்கள் திரட்டப்பட்ட தேய்மானம் போன்றவையும் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே தேய்மானம் என்றால் என்ன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் சொத்தின் மதிப்பில் இழப்பு அல்லது குறைப்பு இப்போது அந்த சொத்துக்கு 1 ஆம் ஆண்டிற்கான தேய்மானம் 10000 என்று கூறுகிறது ஆண்டு 2 8000 ஆண்டு 3 4000 பின்னர் நாம் செய்வது தேய்மானத்தை குவிப்பது அல்லது சேகரிப்பது எனவே 1 ஆம் ஆண்டில் அது 10 ஆக இருக்கும் 2 ஆம் ஆண்டில் இது 10 பிளஸ் 8 18 ஆக இருக்கும் 3 ஆம் ஆண்டில் இது 10 8 மற்றும் 4 ஆக மொத்தம் 22 ஆக இருக்கும் அது போலவே மொத்த தேய்மானம் அல்லது திரட்டப்பட்ட தேய்மானம் கணக்கிடப்படுகிறது மற்றும் அது இருப்புநிலைக் குறிப்பில் சேர்க்கப்பட வேண்டும் அதன் பிறகு தேய்மானம் செலவு எனப்படும் ஒரு பொருள் உள்ளது தேய்மானச் செலவு என்பது அந்த குறிப்பிட்ட ஆண்டிற்கான தேய்மானத்தைக் குறிக்கிறது மற்றும் இங்கு கொடுக்கப்பட்ட கடைசி உருப்படி சால்வேஜ் மதிப்பு சால்வேஜ் மதிப்பு அல்லது ஸ்கிராப் மதிப்பு எனலாம் இது அகற்றும் நேரத்தில் உங்களிடம் உள்ள மதிப்பு ஒரு சால்வேஜ் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இது மிகவும் முக்கியமானது குறிப்பு படிப்பது கொஞ்சம் கடினம் என்று எனக்குத் தெரியும் ஆனால் நான் அதை இங்கே கொடுத்துள்ளேன் ஏனென்றால் வருடாந்திர அறிக்கையில் உள்ளதைப் போலவே இது எனவே இது நிறுவனத்திற்குச் சொந்தமான சொத்துகளுடன் தொடங்குகிறது எனவே அது சொந்தமான சொத்துகள் என்று கூறுகிறது பின்னர் நிலங்கள் கட்டிடம் பின்னர் ஆலை மற்றும் உபகரணங்கள் தளபாடங்கள் மற்றும் சாதனங்கள் மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்கி சொத்துக்களின் வகை வழங்கப்படுகிறது இப்போது ஏப்ரல் 1 2016 நிலவரப்படி தொடக்க நிலுவைகள் வழங்கப்படுகின்றன பின்னர் சேர்த்தல் பின்னர் நாணய மொழிபெயர்ப்பு வேறுபாடுகள் பின்னர் அகற்றல் இப்போது இவை அனைத்தின் மொத்தமும் மார்ச் 30 2017 வரை செலவாகும் அதுதான் இறுதி செலவு எனவே சொத்தின் விலையை மட்டும் கொடுக்க அசல் செலவு நான்கு பொருட்களை அகற்றுவது நிச்சயமாக குறைக்கப்படும் ஆனால் மொத்தம் இறுதியில் செலவாகும் இப்போது அடுத்தது ஏப்ரல் 1 2016 ஆம் தேதி வரை தேய்மானம் குவிந்துள்ளது ஆகவே ஆண்டின் தொடக்கத்தில் சேர்க்கப்பட்ட தேய்மானம் என்ன எழுதப்பட்ட தேய்மானம் அகற்றுவதற்கான தேய்மானம் என்று கணக்கில்கொள்ளவும் பின்னர் ஆண்டின் இறுதியில் நீங்கள் மொத்த தேய்மானம் பெறுகிறீர்கள் எனவே எல்லா செலவையும் நாம் கருத்தில் கொண்டோம் பின்னர் திரட்டப்பட்ட அனைத்து தேய்மானச் செலவு கழித்தல் திரட்டப்பட்ட தேய்மானம் என்பது நிகர சுமக்கும் தொகையாகும் WDV எழுதப்பட்ட மதிப்பைப் பற்றி நாம் விவாதித்தோம் நிகர சுமந்து செல்லும் கணக்குத் தொகை விவாதிக்கப்பட்டதைப் போன்றது இப்போது இன்னும் சில விஷயங்கள் இது அருவமான சொத்துகளுடன் தொடர்புடையது இப்போது இது குட்வில் பற்றியது முக்கியமான அருவமான சொத்துகளில் ஒன்று குட்வில் இப்போது என்ன நடக்கிறது என்றால் நிறுவனம் பிற சொத்துக்களைப் பெறும்போது அந்த சொத்தின் நியாயமான மதிப்பை விட அதிகமான தொகையை அது செலுத்தக்கூடும் எனவே நீங்கள் 15 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் 18 கோடி செலுத்துகிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் 3 கோடியை மேலும் செலுத்துகிறீர்கள் 18 கழித்தல் 15 3 கோடி உங்களுக்கு வழங்கப்படுவது குட் வில்லாக கருதப்படும் குட்வில்லில் மற்றொரு வகை உள்ளது சுயமாக உருவாக்கப்பட்ட குட்வில் என்று அழைக்கப்படும் ஆனால் அது இருப்புநிலைக் குறிப்பில் வெளியிடப்படவில்லை இருப்புநிலைக் குறிப்பில் வெளிப்படுத்தப்பட்டவை வாங்கிய குட்வில் என்று அழைக்கப்படுகின்றன இது இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள அருவமான சொத்து என வகைப்படுத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் ஒரு கொள்முதல் குட்வில்லைப்பற்றி பார்க்கிறோம் எனவே முதலில் குட்வில்லின் வரையறை கொடுக்கப்பட்டு பின்னர் இருப்புநிலைக் குறிப்பில் குட் வில் மற்றும் அதன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நடப்பு அல்லாத சொத்துகளின் கீழ் உள்ள உருப்படி C குட்வில் என்று அழைக்கப்படும் இப்போது நீங்கள் சற்று முன்னேறினால் குட்வில்லிற்காக வழங்கப்படும் ஒரு பணி அட்டவணை உள்ளது இது ஒரு உறுதியான சொத்துக்கு ஒத்ததாகும் ஆனால் சற்று வித்தியாசமானது ஆரம்பத்தில் முதல் சமநிலை பின்னர் அது இம்பார்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சொத்து அதன் மதிப்பை இழந்தால் அது இம்பார்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது சில தொகை குறைபாடாக வழங்கப்படுகிறது நாணய மொழிபெயர்ப்பு வேறுபாடுகள் உள்ளன ஏனெனில் அந்த குட்வில் வெளிநாட்டு நாணயத்திலும் மீதமுள்ள நிலுவையிலும் உள்ளது இம்பார்மென்ட் என்றால் என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது குட்வில் அமைந்துள்ள பணத்தை உருவாக்கும் அலகுகள் ஆண்டுதோறும் இம்பார்மென்ட்டிற்கு சோதிக்கப்படுகின்றன எனவே இதன் பொருள் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட அலகு அல்லது வணிகத்தின் குறிப்பிட்ட பகுதியால் பணத்தை உருவாக்க முடியும் என்று கருதி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குட்வில்லாக செலுத்தியுள்ளீர்கள் அந்த வணிகத்திற்கு இனி அந்த திறன் இல்லை என்றால் அதற்க்கு தேய்மானம் இனி பொருந்தாது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தேய்மானம் எழுதப்பட்டிருக்கும் அல்லது அதன் மதிப்பு இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து அகற்றப்படும் அந்த செயல்முறை ஒரு இம்பார்மென்ட் என அழைக்கப்படுகிறது இப்போது மேலும் பிற அருவமான சொத்துக்களுக்கு செல்வோம் எனவே இங்கே குட்வில்லிற்கு பிறகு உள்ள சொத்துகளில் பிற அருவமான சொத்துக்கள் போன்ற உருப்படிகள் வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் நான் நினைக்கிறேன் நாம் ஏற்கனவே அருவமான சொத்து பற்றி விவாதிதுள்ளோம் நீங்கள் தொடாத அல்லது உணர முடியாத சொத்துக்கள் அருவமான சொத்துக்கள் இப்போது இந்த சொத்துக்களும் தேய்மானம் பெற வேண்டும் எனவே அவை தேய்மானம் செய்யப்பட வேண்டும் ஆனால் இங்கே அவை அருவமான சொத்துக்கள் என்பதால் அவை வட்டியுடன் கடன் தீர்வு கோரப்பட வேண்டும் இப்போது நீங்கள் இங்கே சொத்து வகை மற்றும் மதிப்பிடப்பட்ட பயனுள்ள ஆயுட்காலத்தை இங்கே காணலாம் எனவே காப்புரிமையைப் பொறுத்தவரை இது 2 முதல் 12 ஆண்டுகள் ஆகும் கணினி மென்பொருளைப் பொறுத்தவரை இது 1 முதல் 8 ஆண்டுகள் வரை பின்னர் டீலர் நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை இது 20 ஆண்டுகள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகளுக்கு இது 3 முதல் 10 ஆண்டுகள் ஆகும் எனவே நீங்கள் வித்தியாசத்தைப் பெறுகிறீர்கள் என்று நம்புகிறேன் குட்வில்லிற்கு குறிப்பிட்ட மதிப்பிடப்பட்ட பயனுள்ள ஆயுட்காலம் என்பது எதுவும் இல்லை இது நிரந்தரமாக இருக்க முடியும் நீங்கள் அதை இம்பார்மென்டிற்கு சோதியுங்கள் அந்த குறிப்பிட்ட வணிகம் அல்லது தயாரிப்பு அதன் மதிப்பை இழந்திருந்தால் நாம் குட்வில்லில் எழுதுவோம் நாம் அதை ஒரு இம்பார்மென்ட் என்று அழைப்போம் ஆனால் பிற அருவமான சொத்துக்களுக்கு கடன் பெறுதல் எனப்படும் தேய்மானத்தை வசூலிப்போம் கணக்கீடு தேய்மானத்திற்கு சமம் எனவே உங்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஆயுட்காலம் தேவைப்படும் எனவே அந்த மதிப்பிடப்பட்ட ஆயுட்காலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சரி இப்போது மீண்டும் ஒரு வேலை அட்டவணை உள்ளது எழுத்துரு சிறியது நீங்கள் ஒரு முறை அதை பாருங்கள் பிற அருவமான சொத்துகளுக்கான பணி அட்டவணை என்று அது கூறுகிறது எனவே உறுதியான சொத்துக்களைப் போலவே இது இருப்பு சேர்த்தல் மற்றும் திரட்டப்பட்ட தேய்மானம் கணக்கிடப்படுகிறது பின்னர் நீங்கள் இறுதி மதிப்பைப் பெறுவீர்கள் இன்னும் ஒரு உருப்படி A உள்ளது இவை ஆண்டு அறிக்கை பக்கம் 155 இலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இப்போது இங்கே இறுதி வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் உறுதியான சொத்துக்கள் மொத்தம் மற்றும் குட்வில் மற்றும் பிற அருவமான சொத்துக்கள் மொத்தத்தை உங்களுக்கு வழங்குகிறது இது அவ்வாறு இல்லையென்றால் தெளிவாகத் தெரியும் டாடா மோட்டார்களின் வருடாந்திர அறிக்கையைப் பதிவிறக்கம் செய்து அதை நீங்களே பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சொந்த நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஏனென்றால் உண்மையில் நீங்கள் அதைப் பார்க்கும்போது அதன் உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் பின்னர் சில கடன்தொகை செலவு மற்றும் மொத்தமாக திரட்டப்பட்ட கடன்தொகை போன்றவை வழங்கப்படுகின்றன இது தேய்மானம் போன்றது கடன்தொகை செலவு என்பது வருடத்தில் கடன்தொகுப்பைக் குறிக்கிறது மற்றும் திரட்டப்பட்ட தேய்மானத்தைப் போலவே திரட்டப்பட்ட கடன்தொகுப்பும் உள்ளது எனவே இது 2016 2017 ஆம் ஆண்டின் டாடா மோட்டார்களின் ஆண்டு அறிக்கையின் உண்மையான சாறு ஆகும் தயவுசெய்து அதைப் பாருங்கள் தேய்மானம் என்ற கருத்து இப்போது உங்களுக்கு தெளிவாகத் புரியும் என்று நம்புகிறேன்